இந்த வகுப்பில் காந்தப் பண்புகளின் மீது நேனோ ஸ்கேலின் விளைவைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் முந்தைய வகுப்பில் இதைப்பற்றி சிறிது பார்த்தோம் இப்போது நாம் காந்தப் பண்புகளின் அடிப்படையில் நேனோ ஸ்கேல் என்ன செய்கிறது அதன் பயன்பாடு என்ன என்பதை காண இருக்கிறோம் இதன் மூலமாக பயன்பாடுகளின் அடிப்படையில் என்னென்ன நன்மைகளை பெறமுடியும் என்பதையும் பார்ப்போம் முதலில் நேனோ ஸ்கேல் எவ்வாறு வித்தியாசப்படுகிறது அதை எவ்வாறு நமக்குத் தேவையானதாக மாற்ற முடியும் என்பதைப்பற்றி பார்ப்போம் எனவே இந்த வகுப்பில் பயோ மெட்டீரியல்களின் முக்கியமான உபயோகங்களை நாம் குறிப்பிட போகிறோம் தொழில்நுட்ப பயன்பாடுகளில் காந்தப் பண்புகள் பரந்து விரிந்து உள்ளன ஆனால் பயோ மெட்டீரியல்கள் என்பது மிகவும் ஒரு பரந்த படிப்பாகும் பலவிதமான மெடிக்கல் பயன்பாடுகள் பயோ மெட்டீரியல்களை சார்ந்திருக்கின்றன அதனால் பயோ மெட்டீரியல்களை சார்ந்துள்ள பல செயல்பாடுகளும் முன்னேற்றம் அடைந்துள்ளன இதன் மூலமாக மனித உடலில் தேவையான சில சிகிச்சை முறைகள் பற்றியும் மேலும் இது எவ்வாறு பல வகைகளிலும் நமக்கு உதவுகிறது என்பதைப் பற்றியும் பார்ப்போம் எனவே பயோ மெட்டீரியல்கள் என்பதே ஒரு சுவாரசியமான பகுதி இந்த பயோ மெட்டீரியல்கள் ஐந்து விதமான பயன்பாடுகளில் எவ்வாறு காந்த பண்புகளோடு இணைந்துள்ளன என்பதைப் பற்றியும் பார்ப்போம் இந்த வகுப்பில் மருந்து வினியோக செயல்பாட்டில் உள்ள முக்கியமான சவால்களையும் அதை எவ்வாறு தொழில் நுட்ப வகைகளில் கையாளுவது என்பது பற்றியும் நாம் பார்ப்போம் பேரா மேக்னட்டிசம் மற்றும் பெர்ரோ மேக்னட்டிசம் பற்றி பார்க்க இருக்கிறோம் குறைந்தபட்சம் அவற்றைப் பற்றி இன்னும் விளக்கமான கலந்துரையாடலை சில தலைப்புகளின் கீழ் பார்ப்போம் இந்த அடிப்படையில் நாம் பொதுவாக பார்த்திராத ஒரு பண்பை அதாவது சூப்பர் பேரா மேக்னெட்டிசம் பற்றி பார்ப்போம் அது நேனோ ஸ்கேலில் இணையும்போது எவ்வாறு இருக்கும் என்பதையும் பார்ப்போம் எனவே இங்கு காந்த செயல்பாடு ஆன சூப்பர் மேக்னெட்டிசத்தில் நேனோ ஸ்கேலின் முக்கியத்துவம் என்ன என்பதே இந்த குறிப்பிட்ட தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது இதை முக்கியமான பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்த முடியும் நான் கூறப்போகும் சில ரெஃபரன்சுகளை பார்த்தால் மருந்து விநியோகத்தில் இதன் பயன்பாடு பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இந்த கற்றல் நோக்கங்களோடு முதலாவதாக மருந்து விநியோகத்தில் உள்ள சவால்களை பார்க்க இருக்கிறோம் எனவே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மனித உடலில் மருந்தை வினியோகம் செய்வதில் உள்ள சவால் என்பது மருந்து வெளியீட்டை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செலுத்துவதாகும் உடலில் நோய் தாக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் மருந்தை வெளியிடுவது என்பது மிகவும் முக்கியமான சவாலாக இருந்து வருகிறது கேன்சர் தொடர்பான சிகிச்சைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் கீமோதெரபி என்னும் சிகிச்சையை மேற்கொள்வதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சிகிச்சையில் ஒரு பாகமாக சில ரசாயனங்கள் உடலில் பம்ப் செய்யப்படுகின்றன அதாவது இந்த ரசாயனங்கள் கேன்சர் செல்களை நோக்கி உடலில் செலுத்தப்பட்டு பின்பு உடலில் பரவி குறிப்பாக கேன்சர் செல்களை அடையாளம் கண்டு அவற்றை அழிக்கின்றன இதில் ஒரு சவால் என்னவென்றால் இந்த மருந்துகள் உடலில் புகுந்து கேன்சர் செல்களை மட்டும் குறி வைப்பதில்லை மற்ற செல்களையும் அழித்துவிடுகின்றன நீங்கள் எந்த மருந்து எடுத்துக் கொண்டாலும் இது உண்மையாகும் எனவே ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டில் உள்ள ஒரு மருந்து உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் சென்று அந்த குறிப்பிட்ட நோய் தீர்க்கும் செயலை செய்ய வேண்டும் ஆனால் நாம் அதிகமாக கேள்விப்படும் விஷயம் மருந்துகளின் பின்விளைவுகள் பற்றியாகும் ஏனென்றால் இந்த மருந்துகள் அந்த ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும் செய்கிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உடலில் அது செலுத்தப்படும்போது மற்ற செல்களுடனும் தொடர்புகொண்டு அதன் மூலமாக நமது உடலில் உள்ள டிஷ்யூக்கள் மற்றும் ஆர்கான்கள் இவற்றில் ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது இந்த விளைவு சில சமயங்களில் குறைவாக இருக்கலாம் சில சமயங்களில் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் இவ்வாறு இந்த பின் விளைவுகளில் ஒரு வேறுபாடானது உள்ளது எனவே நாம் பொதுவாக நாம் சந்திக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் நமது உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சினை இருந்தாலும் இந்த மருந்தானது அந்தக் குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் செல்லாமல் உடல் முழுவதிலும் செயல்புரிகிறது நாம் இப்போது ஒரு பெயின் கில்லர் மருந்தை எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்காட்டாக உங்கள் வலது காலில் ஒரு சுளுக்கு ஏற்பட்டுள்ளது என்று எடுத்துக்கொள்வோம் இப்போது அந்த வலியை நீக்க நீங்கள் ஒரு பெயின் கில்லர் உபயோகிக்கிறீர்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் இந்தப் பெயின் கில்லர் உங்கள் வலது காலுக்கு மட்டும் போய் வேலை செய்வதில்லை உங்கள் உடல் முழுவதிலும் இது ஒரு விளைவை ஏற்படுத்தும் ஆனால் வலது காலில் மட்டுமே இந்த பெயின் கில்லர் வேலை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்குத் தேவையானது எனவே இந்த மருந்து வினியோகத்தை உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் லோக்கலைஸ் செய்து மருந்தை செலுத்துவது என்பது ஒரு முக்கியமான செயல்முறையாக உள்ளது இவை லோக்கலைஸ் செய்வதற்கு ஒரு வழியை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும் டென்டல் பயன்பாடுகளில் இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே இந்த மருந்து பாதிக்கப்பட்ட ஒரு பல்லில் மட்டும் வேலை செய்தால் போதுமானது மற்ற பற்களில் வேலை செய்வதில்லை அந்த குறிப்பிட்ட ஒரு பல்லில் மட்டும் வேலை செய்து நமது வலியை நீக்குகிறது அதுமட்டுமில்லாமல் சமயங்களில் பக்கத்தில் உள்ள பற்களும் வலியால் பாதிக்கப்பட்டால் இந்த மருந்தானது அங்கேயும் போய் சேர வேண்டும் இதன் மூலமாக நாம் அறிவது எந்த அளவுக்கு இந்த மருந்து லோக்கலைஸ் செய்யப்பட வேண்டும் என்பதாகும் இந்த லோக்கலைஸ் செயல்பாட்டின் மூலம் மருந்து முழு வாய் பகுதியிலும் விளைவை ஏற்படுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது ஒரு ஒரு சில பற்களில் மட்டும் வேலை செய்து அதன்மூலம் வலியை போக்க வேண்டும் என்பதை நமது விருப்பம் ஆனாலும் வழக்கமாக நாம் வெளிப்புற பயன்பாட்டில் மருந்தை பயன்படுத்தினால் அதாவது நமது உடலின் ஒரு வெளியே ஒரு பகுதியில் ஸ்கிராட்ச் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நாம் ஒரு ஆன்டிசெப்டிக் ஆயின்மென்டை அந்த ஸ்கிராட்ச் உள்ள பகுதியில் மட்டும் தேய்த்தாலே போதுமானது நாம் உடலில் எல்லா இடத்திலும் இதை தேய்ப்பது இல்லை ஏனென்றால் நமது உடலின் ஒரு பகுதியில் மட்டுமே இந்த ஸ்கிராட்ச் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு மாறாக உள்புற பயன்பாடுகளில் உடலின் உள்புறத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சினை நேரும்போது அதற்காக மருந்து செலுத்தப்படும் போது இந்த மருந்தானது உடலின் எல்லா பாகங்களுக்கும் பரவுகிறது இதனால் மருந்தை லோக்கலைஸ் செய்வது முக்கியமானதாகிறது இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால் அதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் காலநேரம் மற்றும் அந்த மருந்து வெளியீட்டில் அதன் செறிவு ஆகிய இரண்டும் ஆகும் எனவே பல நேரங்களில் நாம் மருத்துவரை சந்திக்கும்போது அவர் சில குறிப்பிட்ட மருந்துகளை ஒரு நாளுக்கு இரண்டு தடவை எடுத்துக்கொள்ள சொல்வார் ஏன் இவ்வாறு சொல்கிறார்கள் ஏன் ஒரே சமயத்தில் இந்த டேப்லட்களை எடுத்துக்கொண்டால் என்ன ஏன் அவ்வாறு டாக்டர் சொல்வதில்லை இதற்குக் காரணம் என்னவென்றால் நீங்கள் மருந்தை உட்கொள்ளும் நேரத்துக்கும் மருந்தின் செறிவுக்கும் ஒரு படம் வரைந்தால் அதாவது ஒரு படத்தில் நீங்கள் எடுத்துக் கொள்ளும் மருந்து 6 மணி நேர இடைவேளையில் என்று வைத்துக்கொள்வோம் மற்றொரு படத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை மட்டும் அதாவது காலை 10 மணி மற்றும் இரவு ஏழு மணி இந்த இரண்டு வேளைகளில் மட்டும் மருந்தை எடுத்துக் கொள்வதாக வைத்துக்கொள்வோம் இவ்விதமாக 2 நிகழ்ச்சிகளை நாம் எடுத்துக் கொண்டுள்ளோம் நாம் இரண்டாவது நிலையை எடுத்துக் கொண்டால் அதாவது ஏழு மணிக்கு ஒரு தடவை மற்றும் 10 மணிக்கு ஒரு தடவை மருந்து உட்கொள்கிறோம் மருந்து உட்கொண்ட சில நிமிடங்களில் அதன் செறிவானது அதிகரிக்கிறது மருந்தின் செறிவு உட்கொண்ட சில நிமிடங்களில் அதிகமாகும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வந்தவுடன் இது குறைய தொடங்கும் இதன் காரணம் என்னவென்றால் நமது உடலில் பல்வேறு பகுதிகளும் மருந்தை எடுத்துக் கொள்வதால் இதன் செறிவு ஒரு குறைந்த மதிப்புக்கு சென்றுவிடுகிறது இப்போது நீங்கள் இரண்டாவது தடவை மருந்தை பம்ப் செய்யும் போது மீண்டும் மருந்தின் செறிவு அதிகமாகிறது பின்பு படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது நீங்கள் இரவு 7 மணிக்கு எடுத்துக்கொண்டால் இந்த மருந்தின் வேகம் நள்ளிரவில் மிகவும் குறைந்துவிடும் திரும்பவும் மருந்தை செலுத்தி அதன் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மருந்தின் செறிவு என்பது மேலும் கீழும் சென்று மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் மருந்து உடலில் அதிகரிக்கவும் பின்பு குறையவும் செய்கிறது அதனால் ஏன் டாக்டர்கள் மருந்துகளை ஒரு குறிப்பிட்ட அளவை குறிப்பிட்ட இடைவெளியில் எடுத்துக்கொள்ளுமாறு நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்று புரியும் இதன் மூலமாக மருந்தின் செறிவு ஓரளவுக்கு சீராக நமது உடலில் இருக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த மருந்தின் லோடு உடலுக்கு பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும் இந்த மருந்து சரியான முறையில் வேலை செய்வதற்கு உடலின் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் மருந்தை செலுத்துவது முக்கியம் அவ்வாறு இருந்தால் மட்டுமே மருந்தினால் சிறப்பாக செயல்பட்டு நோயை குணமாக்க முடியும் இந்த படத்தில் காட்டியவாறு ஒரு படத்தில் இந்த மருந்தின் செறிவு ஏற்ற இறக்கங்களோடு இருப்பதால் பல ஸ்பைக்குகள் உள்ளன ஸ்பைக்குகள் என்பது சரியான மருந்து அளவிற்கு மேலும் கீழும் உள்ள பகுதிகள் இவைகளால் மருந்து பயன்பாட்டில் உபயோகமில்லை உண்மையில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் மட்டுமே மருந்து செலுத்தப்பட வேண்டும் என்பது தேவையான ஒன்றாக உள்ளது அதிக அளவு செறிவுடைய மருந்தை உட்கொள்வதால் சில எதிர்மறை விளைவுகள் உடலில் ஏற்படும் இது உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிகமான செறிவுடைய மருந்தை மருந்தை உட்கொள்வதால் அதிகமான பாதிப்பும் ஏற்படும் எனவே சரியான அளவு மருந்து சரியான நேரத்தில் எடுத்துக் கொள்வது முக்கியமான ஒன்று ஆனால் வழக்கமாக நாம் உட்கொள்ளும் மருந்துகள் ஸ்பைக்குகளில் மேலும் கீழுமாக வேறுபடுகிறது இந்த வழியில் மருந்து நமது உடலில் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் இதை ஒரு குறிப்பிட்ட நிலையான மதிப்பில் பெறுவது முக்கியம் என்பதையும் தெரிந்துகொண்டோம் சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு இந்த ஸ்பைக் முக்கியமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நாம் விரும்புவது இந்த மருந்து ஒரு சரியான அளவில் ஒரு நிலையானதாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக மட்டுமே மருந்து சரியாக வேலை செய்ய முடியும் இதற்காக மருந்து உற்பத்தியாளர்கள் சில கோட்டிங்குகளை மருந்தின் மேல் பயன்படுத்துவார்கள் இதன் மூலமாக நீங்கள் மருந்து உட்கொண்டாலும் முதலில் இந்த கோட்டிங் கரைய வேண்டும் பின்பு இது உடல் முழுவதும் பரவ வேண்டும் இப்போது நீங்கள் ஒரு மருந்து மருந்தை 250 மில்லி கிராம் அளவுக்கு இரண்டு தடவை எடுத்துக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம் சில சமயங்களில் இந்த 250 மில்லி கிராம் சரியான அளவில் கிடைக்காமல் போனால் அப்போது 500 மில்லி கிராம் டேப்லட்டை இரண்டாக பிரித்து வழக்கமாக நாம் எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் சில மருந்துகளின் செயல்பாட்டில் இது சரியான ஒன்றல்ல ஏனென்றால் கோட்டிங் செய்யப்பட்ட டேப்லெட்டுகளில் இந்த மருந்தின் அளவு சிறிது சிறிதாக உடலின் செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம் ஆனால் நீங்கள் டேப்லட்டை இரண்டாக உடைப்பதால் கோட்டிங் உடைந்து அதன் நோக்கம் நிறைவேறுவதில்லை அதனால் நீங்கள் 250 மில்லி கிராம் டேப்லட் உபயோகிக்கும் இடத்தில் 500 கிராம் டேப்லெட்டை உடைத்து உபயோகிக்க கூடாது இவ்வாறாக மக்கள் சில சமயங்களில் மெடிஸின்களை பொருத்தளவில் விழிப்புணர்வு அற்று இருக்கிறார்கள் இந்தக் கோட்டிங்கை சாக்லேட்டுகளில் கூட நீங்கள் பார்க்கலாம் எனவே இதுதான் முக்கியமான கருத்து இந்த கோட்டிங் இருப்பதால் சரியான மருந்துச் செறிவை தர முடியும் எப்படி இருந்தாலும் காலநேரம் மற்றும் மருந்தின் சரியான செறிவு மிக முக்கியம் மேலும் மருந்தை லோக்கலைஸ் செய்து உடலில் வெளியிடுவது என்பதும் முக்கியம் எனவே உடலுக்கு மருந்து வினியோகம் செய்யும் செயல்பாட்டில் இந்த இரண்டும் முக்கியமான சவால்களாக உள்ளன பயோ மெட்டீரியல்களில் ஆராய்ச்சி செய்யும் பல விஞ்ஞானிகள் முக்கியமாக இந்த மருந்து வினியோக செயல்பாட்டை ஆராய்கிறார்கள் இங்கு காண்பது செறிவு மற்றும் கால நேரத்துக்கான படம் நாம் விரும்புவது இந்த கான்சன்ட்ரேஷன் அல்லது செறிவு படத்தில் ஒரு தட்டையான கோடாக இருக்க வேண்டும் என்பதாகும் இதுவே நமது உடலின் மெடிக்கல் பயன்பாடுகளில் நமக்குத் தேவையான ஒன்றாக உள்ளது மேக்னெட்டிக் மெட்டீரியல்கள் பற்றி இப்போது சுருக்கமாக காண்போம் பொதுவாக அனைத்து மெட்டீரியல்களுக்கும் காந்தப் பண்பு உண்டு பரிசோதனைகள் வாயிலாக சில மெட்டீரியல்கள் மிக அதிகமான காந்த பண்பை வெளியிடுவதை வருகிறோம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாதபோதும் சில மெட்டீரியல்கள் வேறு சில மெட்டீரியல்களை ஈர்ப்பதை சோதனைகள் வாயிலாக அறிகிறோம் இந்த காந்த பண்புகளை மையமாகக்கொண்டு அனைத்து மெட்டீரியல்களையும் இவ்விதமாக வகைப்படுத்தலாம் அவை டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்கள் பேரா மேக்னெட்டிக் மற்றும் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்கள் இந்த விதமாக மெட்டீரியல்கள் 3 வெவ்வேறு வகைகளில் பிரிக்கப்படுவதை அறிகிறோம் ஒரு காந்தப் புலத்தில் இந்த மெட்டீரியல்கள் வெற்றிடத்துடன் எவ்வாறு ஒப்புமை படுத்தப்படுகின்றன என்பதை பார்ப்போம் நீங்கள் ஒரு காயில் சுருளை எடுத்து அதன் மூலம் மின்சாரத்தை செலுத்துகிறீர்கள் அந்த காயில் சுருளிலுள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை ஒரு யூனிட் நீளத்துக்கு எவ்வளவு என்பதை அடிப்படையாகக் கொண்டு ஒரு காந்தப்புலம் அல்லது காந்தப்புல வலிமையை உருவாக்க முடியும் இதன் மதிப்பு 'H' என்பதாகும் இப்போது இதனுள்ளே வேறு ஒரு மெட்டீரியலை வைத்தால் இந்த காந்தப்புலத்தின் காரணமாக காயில் சுருளில் மின்சாரம் பாய்ந்து ஏற்கனவே வைக்கப்பட்ட காயில் சுருளின் மின்சாரத்தால் இந்த மெட்டீரியலிலும் ஒரு காந்தப்புலம் உருவாகிறது இந்த காந்தப்புலத்தை மேக்னெட்டிக் இண்டக்சன் 'B' என்று எடுத்துக்கொள்வோம் எனவே 'H' என்பது காயிலுக்கு கொடுக்கப்பட்ட காந்தப்புலம் காந்தப் புல வலிமை 'B' என்பது மேக்னெட்டிக் இண்டக்சன் இந்த காந்தப்புல வலிமையான 'H' என்பது செயல்படுத்தப்படும் போது வெற்றிடம் என்ன மாதிரியான ரெஸ்பான்சுகளை தருகிறது அதாவது இந்த காந்தப்புல பகுதியில் வேறு எந்த பொருளும் இல்லாத போது நீங்கள் என்ன காண்பீர்கள் நீங்கள் இப்போது காண்பது என்னவென்றால் சில மெட்டீரியல்கள் இந்த காந்தப்புலத்திற்கு மிக அதிகமாக துணைபுரிகின்றன அதனால் காந்தப் புல வலிமை 'H' உயருகிறது மேலும் சில மெட்டீரியல்கள் இந்த காந்த புலத்தை மிகச்சிறிய அளவில் எதிர்க்கின்றன இந்த மெட்டீரியல்களில் இண்டக்சன் அதாவது இந்த காந்தப்புலத்தை எதிர்க்கும் மெட்டீரியல்களில் இண்டக்சன் அந்த வெற்றிடம் ஏற்படுத்தும் இண்டக்சனை விட குறைவாகவே இருக்கும் இதேபோல் காந்த புலத்தை ஊக்குவிக்கும் மெட்டீரியல்களில் காந்தப்புல வலிமை வெற்றிடம் தோற்றுவிக்கும் காந்த புல வலிமையை விட அதிகமாகவே இருக்கும் இந்த இண்டக்சன் எந்த மெட்டீரியல்களில் அதிகமாக உள்ளதோ அவை பேரா மேக்னடிக் மெட்டீரியல்கள் எவை வெற்றிடத்தை விட குறைவாக இண்டக்சனை பெற்றுள்ளதோ அவை டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்கள் என்று அழைக்கப்படுகின்றன பொதுவாக பேரா மேக்னெட்டிக் மற்றும் டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்கள் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும்போது இவை ரெஸ்பான்சுகளை நமக்கு தருகின்றன அதாவது இந்த காந்தப்புலம் எந்த லெவலுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்சுகளை பெறுகிறீர்கள் இப்போது நீங்கள் மின்சாரத்தை திடீரென நிறுத்தி விட்டால் இந்த உருவாக்கப்பட்ட காந்தப் புலத்தின் மதிப்பு பூஜ்ஜிய மதிப்புக்கு குறைகிறது இது பேரா மேக்னெட்டிக் மற்றும் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்கள் இரண்டிலுமே இம்மாதிரியாக ரெஸ்பான்ஸ் பூஜ்ஜியத்துக்கு குறைகிறது எனவே இந்த வகையில் அவை எந்த மேக்னடிக் பண்பையும் தானாகவே பெறுவதில்லை அவற்றின்மீது செலுத்தப்பட்ட காந்தப் புலத்தால் மட்டுமே இந்த காந்தப் பண்பை பெறுகின்றன எனவே இவை நான் மேக்னடிக் மெட்டீரியல்கள் என்றே கருதப்படுகின்றன ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்கள் முழுவதும் வித்தியாசமாக உள்ளன இவற்றின் மீது ஒரு காந்தப்புலத்தை செலுத்தும்போது அவற்றின் ரெஸ்பான்ஸ் மிக மிக வலிமையானதாக இருக்கிறது இது செலுத்தப்பட்ட காந்தப்புலத்துக்கு அதிகமான உதவியாக இருப்பதால் இவற்றில் நீங்கள் காணும் மேக்னடிக் இண்டக்சனின் மதிப்பு மிக மிக அதிகம் எனவே இவ்வாறு இவ்வாறாக டயாமேக்னெட்டிக் மற்றும் பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்களில் செலுத்தப்படும் காலத்துக்கு தரப்படும் ரெஸ்பான்ஸ் மிகக் குறைவாகவும் மேக்னடிக் மெட்டீரியல்களில் இந்த ரெஸ்பான்ஸ் மிக அதிகமாகவும் இருக்கிறது அதனாலேயே இண்டக்சன் உருவாகிறது இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்களில் இப்போது நீங்கள் மின்சாரத்தை நிறுத்தினாலும் இவற்றின் காந்தப்புலம் உடனடியாக பூஜ்ஜியத்துக்கு வருவதில்லை அதனால் இண்டக்சனின் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகாது இப்போது இந்த B மற்றும் H ஆகியவற்றை ஒரு சமன்பாட்டின் மூலமாக தொடர்புபடுத்தினால் BμH இங்கு மியூ μ என்பது பெர்மியபிலிட்டி இங்கு வெற்றிடம் இருந்தால் Bμ0H இப்போது μ0 என்பது வெற்றிடத்தின் பெர்மியபிலிட்டி எனவே இது பொதுவாக எழுதக்கூடிய ஒரு சமன்பாடு இதை வேறுவிதமாக கீழ்க்கண்டவாறு எழுதலாம் B μ0H μ0M or μH μ0χM இங்கு இங்கு 'சை' என்பது சசப்டிபிலிட்டி இது ஒரு முக்கியமான ஒன்றாகும் முதல் சமன்பாட்டில் இது மெட்டீரியலின் ரெஸ்பான்ஸ் ஆகும் எனவே ஒரு காந்தப்புலம் 'H' அப்ளை செய்தால் இண்டக்சன் 'B' என்பது கிடைக்கும் இந்த மியூ μ ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்கும் இப்போது அங்கு எந்த ஒரு பொருளும் இல்லாமல் வெற்றிடம் மட்டுமிருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் சமன்பாடு Bμ0H எனவே வெற்றிடத்தில் பெர்மியபிலிட்டி இதுவே ஆகும் எனவே ஒரு பொருள் அல்லது மாதிரி இருக்கும்போது கூடுதலாக ஒரு ரெஸ்பான்ஸ் பெறுகிறோம் H ன் செயல்பாட்டை பொறுத்து கூடுதலாக வெற்றிடத்தின் ரெஸ்பான்ஸையும் பெறுகிறோம் இங்கு 'சை' என்பது சசப்டிபிலிட்டி மதிப்பு இதன் மூலமாக ஒரு மெட்டீரியல் எவ்வளவு எளிதாக காந்தம் ஆகின்றன காந்தத் தன்மையை அடைகின்றன என்பதை அறிய முடியும் சசப்டிபிலிட்டியின் அதிகமான மதிப்பு என்பது காந்த பண்பை அதிகரிக்கும் குறைவான சை மதிப்பு காந்த பண்பை குறைக்கிறது இதுதான் இந்த சமன்பாடுகளின் மூலமாக நாம் பெறும் ஒரு கருத்தாகும் எனவே ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்களில் ஒரு காந்தப்புலத்தை அப்ளை செய்யும்போது இதன் பண்பு படத்தில் காட்டியவாறு உள்ளது நீங்கள் காந்தப்புலத்தை ஸ்விட்ச் ஆஃப் செய்தாலும் இந்த மெட்டீரியல்களில் மேக்னடிக் இன்டக்சன் மதிப்பு பூஜ்ஜியமாக குறைவதில்லை இந்த படத்தில் காட்டியவாறு மதிப்பைப் பெறுகிறது இது ரெமனென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது மெட்டீரியலில் மீதமிருப்பது என்று பொருள் இங்கு இது Br Br என்பது எதிர் திசையில் உள்ளது இப்போது ஒரு காந்தப்புலத்தை எதிர்திசையில் தேவையான வலிமையில் அப்ளை செய்தால் இந்த காந்தப் பண்பு ஜீரோவை அடைகிறது எனவே இது கோஎர்சிவிட்டி என்று அழைக்கப்படுகிறது கோஎர்சிவிட்டி என்பது எதிர்திசையில் ஒரு காந்த புலத்தை அப்ளை செய்யும்போது நீங்கள் ஜீரோ மதிப்பை பெறுகிறீர்கள் அல்லது எதிர் திசையில் ரெமனென்ஸ் இருந்தால் பாசிட்டிவ் திசையில் ஜீரோ மதிப்பு பெறுகிறீர்கள் ஆகையால் ஒரு பயன்பாட்டுக்கு சில மேக்னெட்டிக் மெட்டீரியல்களை பயன்படுத்தும்போது அதன் காந்த பண்பை ஸ்விட்ச் ஆன் செய்து இருக்க வேண்டும் பின்பு தேவையான வேலையை செய்ய வேண்டும் இப்போது மின்சாரத்தை நிறுத்தினால் அதன் மதிப்பு பூஜ்யம் வரவேண்டுமென்றால் மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் இந்த மாதிரியான செயல்பாட்டுக்கு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் உபயோகமாக இருக்காது இந்தப் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்களில் மின்சாரத்தை நிறுத்தினாலும் அதன் செயல்பாடு பூஜ்ஜியம் ஆகாது எனவே நீங்கள் எதிர் திசையில் ஒரு மின்சாரத்தை செலுத்த வேண்டும் இந்த எதிர்திசை மின்சாரம் காரணமாக காந்தப்புலம் பூஜ்ஜியத்துக்கு குறைகிறது இவ்வாறாக காந்தப்புல ரெஸ்பான்ஸ் கட்டுப்படுத்தப்படுகிறது பயன்பாட்டு வகையில் இது சற்று சிரமமாக உள்ளது ஆனால் பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியலை எடுத்துக்கொண்டால் நீங்கள் காந்தப்புலத்தை ஸ்விட்ச் ஆன் செய்தால் காந்தப் பண்பை பெறுவீர்கள் ஸ்விட்ச் ஆப் செய்தால் காந்தப்புலம் பூஜ்யம் ஆகும் எனவே பேரா மேக்னெட்டிசத்தின் இந்த சுவிட்சிங் ஆன் மற்றும் சுவிட்சிங் ஆப் செயல்முறை நமக்கு சௌகரியமாக இருக்கிறது எனவே காந்தத்தை பொறுத்து நிச்சயமாக சுவிட்சிங் ஆன் மற்றும் சுவிட்சிங் ஆப் பற்றிப் பேசும்போது பேரா மேக்னெட்டிசத்தில் இதை செய்ய முடிகிறது ஆனால் ஃபெர்ரோ மேக்னெட்டிசத்தில் செய்ய முடிவதில்லை அதேசமயம் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ் பேரா மேக்னெட்டிக் ரெஸ்பான்சை விட மிக மிக அதிகம் இந்த படத்தில் நீங்கள் காண்பது பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியலில் மிக மிக குறைவான ரெஸ்பான்ஸ் ஃபெர்ரோ மேக்னடிக் மெட்டீரியல் மிக மிக அதிகமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது எனவே இந்த வகையில் பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் உபயோகமாக உள்ளது இந்த சுவிட்சிங் சரியான அளவில் இருக்க வேண்டும் பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்த வகையில் மிக மிக அதிகமான காந்தப்புலத்தை அப்ளை செய்தால் மட்டுமே பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியலை பெறமுடியும் இந்த முக்கியமான ஒரு காந்தப் பண்பின் அளவை பெற தேவையான மின்சாரத்தின் அளவு கொடுக்கப்பட வேண்டும் அதன் மூலமாகவே அந்த மேக்னெட்டிசத்தின் அளவு கிடைக்கும் ஃபெர்ரோ மேக்னடிக் மெட்டீரியல் சர்க்யூட்டில் அப்ளை செய்யப்படும்போது மிகக் குறைவான அளவு மின்சாரமே சுருளில் மேக்னடிக் தன்மையை ஏற்படுத்த போதுமானதாக இருக்கிறது ஃபெர்ரோ மேக்னடிக் மெட்டீரியல் மிக மிகச் சிறந்த ரெஸ்பான்ஸ் தருகிறது ஆனால் ஒரு விஷயம் இதில் ஸ்விட்ச் ஆஃப் செய்தால் பூஜ்ஜியத்துக்கு வராது பொதுவாக ஒரு வேலை முடிந்தால் ஸ்விட்ச் ஆப் செய்தால் எளிதாக இருக்கும் ஆனால் இங்கு சுவிட்ச் ஆப் மூலமாக பூஜ்ஜியத்தை கொண்டு வர முடியாததால் ஒரு எதிர்மறை மின்சாரத்தை உருவாக்கி சரியான அளவில் அதை கட்டுப்படுத்தி பூஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டும் எனவே இந்த இரண்டு சவால்கள் இரண்டு விதமான மெட்டீரியல்களில் நாம் காண்கிறோம் ஆகையால் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆப் வகையில் பேரா மேக்னடிக் தன்மையையும் அதிக வலிமை வகையில் ஃபெர்ரோ மேக்னடிக் தன்மையையும் கொண்ட ஒரு மெட்டீரியல் இந்த காம்பினேஷனில் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆகையால் பல ஆய்வாளர்களும் நேனோ மெட்டீரியல்களை அடிப்படையாகக் கொண்டு இந்தப் பண்பை பெற முயற்சிக்கிறார்கள் மெட்டீரியலை நேனோ ஸ்கேலில் உருவாக்கினால் இந்த கிரெய்ன்கள் பல்வேறு திசைகளிலும் நோக்கியுள்ளன எனவே நீங்கள் இதை நேனோ மீட்டர்கள் என்ற அளவில் உருவாக்கினால் கிரெய்ன் சைஸ் மட்டும் இதில் பாதிக்கப்படவில்லை டொமைன் சைசும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறது மேக்னடிக் டொமைன் என்பது மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் ஒரு பகுதியாகும் இங்கு இவை ஒன்றுக்கொன்று வலிமை சேர்க்கின்றன இதன் மூலமாக ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் ஒட்டுமொத்த மேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ் இவ்வாறாக கிடைக்கப் பெறுகிறோம் இந்த காந்தப் புலத்தில் இவை ஒன்றுக்கொன்று இணையாக ரெஸ்பான்ஸ் தருவதில் ஒன்றுக்கொன்று உதவி செய்வதால் ஒரு வலிமையான ரெஸ்பான்ஸ் மெட்டீரியலிலிருந்து நாம் பெறுகிறோம் இந்த காந்த புலத்தை ஸ்விட்ச் ஆஃப் செய்தாலும் உண்மையில் இவை ஒன்றுக்கொன்று உதவுகின்றன எனவே இந்த மூமென்ட்ஸ் ஒன்றுக்கொன்று உதவி செய்வதால் சீரற்ற நிலையை தடுக்கின்றன ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் இந்த மேக்னடிக் மூமென்ட்ஸ் சீரற்ற நிலையில் இருந்தால் அப்போது காந்த பண்பு ஜீரோவாக இருக்கும் அதேசமயம் இந்த மேக்னடிக் மூமென்ட்ஸ் ஒன்றுக்கொன்று சீரான நிலையில் இருந்தால் மிக வலிமையான காந்த புலத்தை நாம் பெற முடியும் எனவே இவ்வாறாக ஃபெர்ரோ மேக்னடிக் மெட்டீரியல் அதன் பண்பை வெளியிடுகிறது காயில் சுருளில் மின்சாரத்தைப் பாய்ச்சும் போதும் அதன்பின் மின்சாரத்தை உயர்த்தும் போதும் ஒரு மேக்னெட்டிக் டொமைன் நீங்கள் பெறுகிறீர்கள் இந்த டொமைனில் உள்ள மூமென்ட்ஸ் சீராகி ஒன்றுக்கொன்று உதவி செய்கின்றன நீங்கள் மின்சாரத்தை அப்ளை செய்யும்போது 'H' மற்றும் 'B' ஆகியவை அதிகமாகி பின்பு படத்தில் காட்டியவாறு இந்த புள்ளியை அடைகின்றன இப்போது நீங்கள் மின்சாரத்தை நிறுத்தினாலும் ஏற்கனவே உள்ள மூமென்ட்ஸ் அவ்வாறு தொடர்கின்றன மின்சாரத்தில் இருந்து பெறப்பட்ட அசிஸ்டன்ஸ் சிறிது குறைந்தாலும் காந்தப்புல மதிப்பில் ஒரு சிறிய வேறுபாடு மட்டுமே இருக்கும் 'H' மற்றும் 'B' மதிப்புகள் மாறாமல் உள்ளன ஏனென்றால் இவை ஒன்றுக்கொன்று சீரான நிலையில் காந்த புலத்தை மேம்படுத்துவதில் துணை நிற்கின்றன இப்போது நீங்கள் மெட்டீரியலின் கிரெய்ன் அளவை நேனோ அளவில் குறைத்தால் டொமைன் சைஸ் குறைக்கப்படுகிறது அதனால் ஒன்றுக்கொன்று மூமென்ட்ஸ் துணை புரிவது குறைகிறது இந்த டொமைனை மேம்படுத்தும் மூமென்ட்ஸ் இப்போது இல்லை அதனால் கட்டமைப்பு பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது மூமென்ட்ஸ் ஒன்றுக்கொன்று துணை நிற்க முடிவதில்லை இப்போது அப்ளை செய்யப்பட்ட காந்தப்புலம் ஸ்விட்ச் ஆஃப் செய்வதன் மூலமாக உடைகின்றன அதனால் மேலும் சேதம் ஆகின்றன ஆகையால் அப்ளை செய்யப்பட்ட மின்சாரம் அதிகமாக இருந்தால் இவை ஒன்றுக்கொன்று நேர்த்தியாக இருக்கும் அதனால் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இதுவரை நீங்கள் சிகப்பு நிற வளைவில் இந்த பண்புகள் பார்த்தீர்கள் இப்போது இங்கு காட்டப்பட்டுள்ள பச்சை நிற வளைவு இந்த காந்த பண்புகள் எவ்வாறு தோற்றமளிக்கின்றன என்பதை காட்டுகிறது படத்தில் காட்டிய இந்த மதிப்பு சேச்சுரேஷன் மேக்னெட்டிசேசன் இந்த சேச்சுரேஷன் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் போல உள்ளது இது மிக வலிமையான ரெஸ்பான்ஸ் மற்றும் மிக அதிகமான அளவிலுள்ள சேச்சுரேஷன் இப்போது இது நேனோ அளவில் உள்ள ஃபெர்ரோ மேக்னடிக் மெட்டீரியல் இந்த மேக்ரோ கிரெய்ன் அளவிலான மேக்னடிக் மெட்டீரியலை இந்த ரெட் வளைவு காட்டுகிறது சேச்சுரேஷன் மேக்னெட்டிசேசன் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் சுவிட்ச் ஆப் செய்தால் மேக்னெட்டிசேசன் பூஜ்ஜியம் ஆகிறது நீங்கள் சுவிட்ச் ஆப் செய்யும் தருணத்தில் காந்தப்புலம் பூஜ்ஜியமாக அதன் மூலமாக ஹிஸ்டரிஸ் இல்லாமல் போகிறது எனவே நீங்கள் ஏதாவது ஒரு பயன்பாட்டில் சுவிட்ச் உபயோகப்படுத்த நினைத்தால் இது ஒரு மிகச்சிறந்த மேக்னெட்டிக் பண்புகளைக் கொண்ட மிக வலிமை வாய்ந்த ரெஸ்பான்சுகளைக் கொண்டு ஒரு சிறந்த மெட்டீரியல் ஆகும் ஆன் ஆப் செயல்பாட்டை பெற இது சிறந்த மெட்டீரியல் என்று பார்த்தோம் எனவே இதுதான் பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியலின் பண்பு இதன் மூலமாக நாம் பார்ப்பது ஃபெர்ரோ மேக்னடிக் மெட்டீரியலை நானோ ஸ்கேல் அளவுக்கு கொண்டு செல்லும்போது பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்களின் சிறப்பியல்புகளை வெளிப்படுத்துகிறது பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்களில் பண்புகளை ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்கள் வெளிப்படுத்தினால் இந்தப் பண்பின் பெயர் சூப்பர் பேரா மேக்னெட்டிசம் ஆகும் எனவே இந்த சூப்பர் பேரா மேக்னெட்டிசத்தில் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிறிஸ்டல் அளவு நேனோ ஸ்கேல் அளவுக்கு குறைக்கப்பட்டு அதன் மூலமாக டொமைன்கள் ஒன்றுக்கொன்று உதவி புரிவது தடுக்கப்பட்டு பின்பு அதனால் அப்ளை செய்யப்பட்ட காந்தபுலம் ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்போது பூஜ்யத்துக்கு வரும் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறோம் எனவேதான் இது சூப்பர் பேரா மேக்னெட்டிசம் ஏனெனில் இதில் ஆனால் ஆன் ஆப் பண்பு உள்ளது ஸ்விட்ச் ஆன் செய்தால் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது ஆப் செய்தால் பூஜ்யத்துக்கு குறைகிறது ஆனால் இதை பேரா மேக்னெட்டிசம் என்று நாம் அழைப்பதில்லை இதை சூப்பர் பேரா மேக்னெட்டிசம் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் மேக்னெட்டிசம் மதிப்பு இங்கு மிக அதிகமாக உள்ளது இந்த சேச்சுரேஷன் மேக்னெட்டிசேசன் அதிகமான அளவில் இருப்பதால் இந்த மெட்டீரியல் ஃபெர்ரோமேக்னட் போன்று செயல் புரிகின்றன சேச்சுரேஷன் மேக்னெட்டிசேசன் என்பதைப் பொருத்து மெட்டீரியல் ஃபெர்ரோமேக்னட் ஆகவும் ஜீரோ டிராப்பிங் பொருத்து இது பேரா மேக்னட்டாகவும் செயல்படுவதால் இந்த காம்பினேஷனை சூப்பர் பேரா மேக்னெட் என்று அழைக்கிறோம் இந்த சூப்பர் பேரா மேக்னெட்டிசம் என்னும் செயல்பாடு நேனோ ஸ்கேல் டொமைனில் பார்ப்பது எனவே ஒரு மைக்ரோ ஸ்கேல் அளவில் பார்க்க முடியாத ஒன்றை நேனோ ஸ்கேல் அளவில் நாம் பெறுவதற்குரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் எனவே இந்த பண்பை நாம் மைக்ரோ ஸ்கேலில் பெற்றால் அதன் மூலமாக எந்த ஒரு சிறப்பு இயல்பையும் நாம் நிறைவேற்ற முடியாது என்பது நமக்கு புரியும் மேக்ரோ ஸ்கேலில் ஒரு பண்பை பெறுவதை காட்டிலும் அதே பண்பை நானோ ஸ்கேலில் பெறுவது மிகவும் வித்தியாசமாக உள்ளது இதன் மூலமாக பல முக்கியமான நிகழ்வுகளை நடத்த முடியும் அதாவது முன்பு மைக்ரோ ஸ்கேலில் பெறாத செயல்பாட்டையும் இப்போது நானோ ஸ்கேலில் பெறமுடியும் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் உள்ள சில விஷயங்கள் ஆன வலிமை வாய்ந்த ரெஸ்பான்ஸ் பேரா மேக்னடிக் மெட்டீரியலில் இல்லை பேரா மேக்னடிக் மெட்டீரியலின் ஸ்விட்ச் ஆன் ஆப் தன்மை ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்களில் காண முடிவதில்லை இப்போது உள்ள நிலைமையில் மிக அதிகமான மேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ் அதேசமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யும் வசதி இரண்டுமேசூப்பர் பேரா மேக்னெட்டிசத்தில் நாம் பெறுகிறோம் ஆகையால் இவற்றை பயோமெடிக்கல் பயன்பாடுகளில் உபயோகப்படுத்த முடியும் சிலவகையான போரோசிட்டி இருந்தால் அதை நீங்கள் மேக்னடிக் மெட்டீரியல் கொண்டு மூடிவிட நினைத்தால் இந்த பண்பு சூப்பர் பேரா மேக்னெட்டிக் நீங்கள் ஒரு காந்தப்புலத்தை மூடி உடனடியாக அந்த காந்தப்புலத்தை ஓபன் செய்யவும் முடியும் இதற்காக ஒரு பேரா மேக்னடிக் மெட்டீரியலை நாம் உபயோகப்படுத்த முடியும் ஆனால் அதிகமான வலிமையை பெற்ற ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது இப்போது சில ரெஃபரன்சுகளை இங்கு பார்ப்போம் இவை பயோ மெட்டீரியல்கள் துறையிலும் பயோ மெட்டீரியல் பயன்பாடுகளில் புதிய செயல்பாட்டையும் தரக்கூடிய ஒரு சிறந்த ரெஃபரன்ஸ் 'ஜர்னல் ஆப் கண்ட்ரோல்டு ரிலீஸ்' இதில் நீங்கள் பார்ப்பது மருந்தைக் கட்டுப்படுத்தப்பட்ட வெளியீடாக எவ்வாறு செய்வது என்பதை ஒரு கருத்தாக இதில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இதேபோன்று பல ஆய்வாளர்களும் ஆராய்ச்சி செய்கின்றனர் இன்னொரு ஆர்டிகிளில் நேனோ ஃபெர்ரோ ஸ்பான்ச் என்னும் சிலவகையான ஸ்பாஞ்ச் போன்ற மெட்டீரியல்களை உபயோகப்படுத்தி நானோ ஸ்கேல் மேக்னடிக் மெட்டீரியல்களை அதில் உருவாக்குகின்றனர் இந்த நானோ ஸ்கேல் மேக்னடிக் மெட்டீரியல்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மருந்து வெளியீட்டை செய்கின்றன நீங்கள் இந்த ஆர்டிகிளில் பார்த்தால் மிகவும் தெளிவாக நாம் இந்த வகுப்பில் பார்த்ததை அறிந்து கொள்ள முடியும் இதில் சாம்பிள்களை எவ்வாறு தயாரிப்பது எவ்வாறு நேனோ ஸ்கேல் மேக்னெட்டிக் மெட்டீரியல்கள் டிஸ்யூவின் உள்ளே பயன்படுத்தப்படுகின்றன இவை எல்லாவற்றையும் ஒரு சிமுலேஷன் மூலமாக இந்த எல்லா செயல்பாடுகளையும் விவரித்துள்ளனர் இந்த ஸ்பாஞ்ச் கட்டமைப்பின் சுவர்களில் எவ்வாறு இந்த நேனோ மெட்டீரியல் செயல்படுகிறது என்பதையும் இன்னும் பல்வேறு விஷயங்களையும் இந்த ஆர்டிகிளில் நாம் காணலாம் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் ரெஸ்பான்ஸ் எப்படி செயல்படுகின்றன எந்த செயல்பாட்டின் மூலமாக எவ்வளவு மருந்து வெளிவருகிறது என்பன போன்றவற்றையும் இதில் பார்க்கலாம் மேலும் அவர்கள் ஒரு மாடல் மூலமாக இதை விளக்க முயற்சித்துள்ளனர் எவ்வாறு காந்தப்புலம் மருந்து வெளியீட்டில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்பதை விளக்கியுள்ளனர் இவை அனைத்தும் சில பயன்பாடுகள் இந்த செயல்பாடுகள் எவ்வளவு நேரம் இருக்கும் இவை ஒன்று அல்லது இரண்டு சைக்கிள்கள் வரை நன்றாக வேலை செய்யும் 3 அல்லது 4 தடவைகளில் ஸ்விட்ச் செயல்பாடு இது நின்று விடுகிறதா அல்லது 100 தடவைகள் இதை தொடர்ச்சியாக செய்து ஓபனிங் க்ளோஸிங் பண்பை பெற முடியுமா விளக்கமாக சில எடுத்துக்காட்டுகள் மூலம் கொடுத்துள்ளனர் இதில் பல மைக்ரோகிராம்களும் அடங்கும் இரண்டு இவ்வாறு பயோ மெட்டீரியல் பயன்பாட்டில் மேக்னடிக் செயல்பாட்டைப்பற்றி நீங்கள் மேலும் விரிவாக படிக்கலாம் இந்த சுருக்கவுரையில் ஒரு மருந்து உடலில் செலுத்தப்படும் விதத்தையும் அது உடல் முழுவதிலும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமல்லாமல் எல்லா இடத்திலும் இந்த மருந்து விநியோகிக்கப்படுவது அவ்வளவு நல்லது அல்ல என்பதையும் அதன் விளைவாக பல பக்கவிளைவுகள் ஏற்படும் என்பதையும் பார்த்தோம் எனவே நாம் விரும்புவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் மருந்து செலுத்தப்பட வேண்டும் என்பதாகும் குறிப்பிட்ட மருந்து செயல்படுத்துவதற்கு மிகவும் அவசியம் இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மருந்தை செயல்படுவதற்கு கண்ட்ரோல்டு ரிலீஸ் எனும் கருத்து பார்க்கப்பட்டது உண்மையில் இந்த கண்ட்ரோல்டு ரிலீசை பெறுவதற்கு பல வழிகள் உள்ளன அவற்றை வெப்பத்தின் மூலமாக ஏற்படுத்த முடியும் அல்லது மின்சாரத்தின் மூலமாகவும் மேக்னெட்டிக் பண்புகள் மூலமாகவும் இதை நிறைவேற்ற முடியும் இவற்றின் மூலம் pH மதிப்பு அமிலத்தன்மை மற்றும் காரத்தன்மை ஆகியவற்றை அந்தப் பகுதியில் கட்டுப்படுத்தபடுவதை பார்க்கிறோம் ஒவ்வொரு மெட்டீரியலும் அதற்கான சில நன்மைகளையும் சில குறைபாடுகளையும் கொண்டுள்ளது ஃபெர்ரோ மேக்னட்டிசம் பற்றிய கருத்தையும் பார்த்தோம் அதன் மூலமாக மேக்னடிக் மூமென்ட்ஸ் ஒன்றோடொன்று இணைவதையும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலையான மேக்னட்டிசம் மெட்டீரியலில் இருப்பதையும் பார்த்தோம் எனவே இதை பேரா மேக்னடிக் மற்றும் டயாபட்டிக் மேக்னெட்டிக் பண்புகளுக்கு எதிராக உள்ளதென்று பார்த்தோம் தெர்மல் எனர்ஜி மூலமாக இந்தஃபெர்ரோ மேக்னெட்டிசத்தை கலைக்க முடியும் எனவே இந்த ஒரு கருத்து உருவாக்கத்தில் தெரிவது ஃபெர்ரோ மேக்னெட்டிசத்தை நீக்குவதற்கு தெர்மல் எனர்ஜி தேவைப்படுகிறது ஆனால் இந்த டொமைன்கள் மேக்ரோ ஸ்கேலில் ரெயின்போர்சிங் செய்வதில் வல்லவை எனவே அறை வெப்பநிலையில் மைக்ரோ ஸ்கைலின் உள்ள ஒரு மெட்டீரியலை தெர்மல் எனர்ஜி மூலம் கலைப்பது இயலாத விஷயம் வெப்பநிலையை அதிகரிப்பதன் மூலம் எனர்ஜியை அதிகரித்து அதன் மூலமாக மேக்னெட்டிக் மூமென்ட்ஸ்களை சீர்குலைத்து அதாவது ரெயின்போர்சிங் பெற்றதாக மாற்றலாம் எனவே அதிக வெப்பநிலையில் மேக்னெட்டிக் மெட்டீரியல்கள் அதன் பண்பை இழக்கலாம் இப்போது மெட்டீரியல் நேனோ ஸ்கேல் டொமைன் பெற்றால் மிகச்சிறியதாகவும் ரெய்ன்பர்சிங்கை ஒன்றுக்கொன்று நிகழ்த்த முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த நிலையில் தெர்மல் எனர்ஜி அறை வெப்பநிலையில் இவற்றை சீர்குலைக்க போதுமானதாக உள்ளது அதன்மூலமாக அவை பூஜ்யத்துக்கு செல்லுகின்றன இவ்விதமாக மேக்னடிக் மெட்டீரியல் மூமென்ட்ஸ் சீர்குலைத்து அதன் காரணமாக பேராமேக்னெட்டிக் பண்பை வெளிப்படுத்துகிறது என்பதைப் பற்றியும் பார்த்தோம் இது சூப்பர்பேரா மேக்னெட்டிசம் என்று அழைக்கப்படுகிறது இவற்றில் பேரா மேக்னடிக் மெட்டீரியல் ஃபெர்ரோ மேக்னெட்டிசத்தை வெளிப்படுத்துவதாகவும் ஆனால் அதிக சேச்சுரேஷன் மேக்னெட்டிசம் கொண்டதாகவும் இருக்கிறது வேறுவிதமாகச் சொல்வதென்றால் இங்கு சேச்சுரேஷன் மேக்னெட்டிசம் மிக மிக அதிகம் அதனால் இந்த சேச்சுரேஷன் மேக்னெட்டிசம் செயல்பாட்டில் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பண்பையும் ரெஸ்பான்ஸ் செயல்பாட்டில் பேரா மேக்னெட்டிக் பண்பையும் இது வெளிப்படுத்துகிறது இந்த சூப்பர் பேரா மேக்னெட்டிசம் என்ற இந்த காம்பினேஷன் நேனோ ஸ்கேலின் மிகவும் தனித்துவமான ஒரு பண்பு சில ரெஃபரன்சுகள் மூலமாக பயோ மெடிக்கல் துறையில் இவை உபயோகப்படுத்துவதை பற்றி நாம் பார்த்தோம் எனவே இன்றைய கலந்துரையாடல் நிறைவு பெறுகிறது மேலும் சில கருத்து உருவாக்கங்களை வருகின்ற வகுப்புகளில் பார்க்கலாம்